முதலில் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தை உணர முயற்சிப்போம் இப்போது ஒரு மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலமானது வெளியீட்டு மின்னழுத்தத்தைக் கொண்டுள்ளது இது உள்ளீட்டு மின்னழுத்தத்தின் சில நிலையான நிலையான நேரங்கள் ஆகும் அதாவது உள்ளீடு இரண்டு முனைகளுக்கு இடையில் பயன்படுத்தப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு மின்னழுத்த kvi இருக்கும் இது வெளியீட்டு மின்னழுத்தமாகும் இப்போது எந்த ஒரு நேரியல் சுற்றும் இது போன்றது என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எங்காவது ஒரு உள்ளீட்டைப் பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு லீனியர் சர்க்யூட்டின் சிறப்பியல்பு உள்ளீட்டை விட சில மடங்கு அதிக வெளியீட்டைப் பெறுவீர்கள் எந்த நேரியல் சுற்றும் உங்களுக்கு சில k மடங்கு உள்ளீட்டைக் கொடுக்கும் ஆனால் மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்திற்கு முக்கியமான பிற பண்புகளும் உள்ளன அதாவது உள்ளீட்டு மின்னழுத்தத்தை எந்த உள் எதிர்ப்புடனும் இணைக்கலாம் இப்போது நீங்கள் திறந்த நிலையில் இருப்பதைக் காணலாம் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் கட்டுப்படுத்தும் முனையமான இந்த இரண்டு முனையங்களுக்கு இடையே உள்ள சர்கியூட் எனவே இந்த vi முற்றிலும் இங்கே தோன்றுகிறது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் உள்ளீடு எதிர்ப்பு முடிவிலி என்று கூறுவதன் மூலம் இது வகைப்படுத்தப்படுகிறது உள்ளீட்டு எதிர்ப்பு எல்லையற்றதாக இருந்தால் நீங்கள் RS இன் எந்த மதிப்புடன் ஒரு முழுமையற்ற மூல vi ஐப் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த உள்ளீட்டு மின்னழுத்தம் அனைத்தும் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் கட்டுப்படுத்தும் முனையங்களில் தோன்றும் இது மிகவும் முக்கியமான விஷயம் உதாரணமாக உங்களுக்கு இங்கு ரிசிஸ்டன்ஸ் இருந்தால் இந்த மின்னழுத்தம் vi ஆக இருக்காது ஆனால் அது viRiRsRi ஆக இருக்கும் மேலும் Ri மிகவும் சிறியதாக இருந்தால் அங்கு தோன்றும் vi இன் பின்னமும் மிகச் சிறியதாக இருக்கலாம் Ri என்பது முடிவிலியாக இருக்க வேண்டும் உண்மையில் அது மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் எனவே Ri மதிப்புகளின் வரம்பிற்கு இங்கு தோன்றும் உள்ளீட்டு மின்னழுத்தத்தின் பின்னம் ஒன்றுக்கு மிக அருகில் இருக்கும் இதேபோல் நீங்கள் விரும்பும் எந்த சுமையையும் இங்கே இணைக்க முடியும் அது வெளியீட்டு மின்னழுத்தத்தை மாற்றக்கூடாது வெளியீட்டு மின்னழுத்தம் அதன் வெளியீட்டு எதிர்ப்பை என்ன மாற்ற முடியும் எனவே நான் இதை Ro என்று அழைக்கிறேன் அது அந்த வழியில் திரும்பிப் பார்க்கும் எதிர்ப்பை வெளியீட்டு எதிர்ப்பை நீங்கள் பார்க்கலாம் முதலில் Ri முடிவிலி என்று கற்பனை செய்வோம் எனவே Vi அனைத்தும் இங்கே தோன்றும் மற்றும் இந்த மின்னழுத்த மூலமானது உங்களுக்கு kvi ஐ வழங்குகிறது ஆனால் உண்மையான வெளியீடு இங்கே தோன்றும் மின்னழுத்தம் kviRLRoRL எனவே Ro ஆனது RL அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருந்தால் நீங்கள் சுமையின் குறுக்கே பெறும் மின்னழுத்தம் kvi இலிருந்து மிகவும் வேறுபட்டது அது அதை விட மிகச் சிறியது எனவே உண்மையில் Ro என்பது பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் எனவே இந்த வழக்கில் இந்த பின்னம் ஒன்றாக மாறும் இதேபோல் Ri முடிவிலியாக மாறுவது இந்தப் பகுதியை ஒன்றிற்கு எடுத்துச் செல்கிறது எனவே இது மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் சிறந்த பண்பு எனவே மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் சிறப்பியல்பு என்னவென்றால் உள்ளீட்டு எதிர்ப்பு Ri முடிவிலி மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பு Ro பூஜ்ஜியமாகும் நடைமுறையில் எண்ணற்ற பெரிய உள்ளீட்டு எதிர்ப்பை நம்மால் பெற முடியாது எனவே Ri மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் Ri போன்ற பரிமாணங்களைக் கொண்ட ஒரு அளவு உங்களிடம் இருக்கும்போது எதனுடன் ஒப்பிடும்போது அது மிகப் பெரியது என்று சொல்ல வேண்டும் மற்றும் இந்த வழக்கில் இது எதிர்பார்க்கப்படும் மதிப்பு வரம்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் Rs அப்படியானால் Rs மதிப்பைப் பொருட்படுத்தாமல் இங்கே இந்த பின்னம் ஒன்றிற்கு அருகில் இருக்கும் இதேபோல் Ro அதை சரியாக பூஜ்ஜியமாகப் பெற முடியாது அது மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மேலும் மிகச் சிறியது என்றால் அது RL இன் எதிர்பார்க்கப்படும் மதிப்புகளின் வரம்பைக் காட்டிலும் மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் எனவே மீண்டும் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டால் இந்த பின்னம் ஒன்றுக்கு நெருக்கமாக இருக்கும் மற்றும் உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு வெளியீட்டு மின்னழுத்தத்தின் விகிதத்தைக் கொண்டிருப்போம் இது k ஆகும் இது Rs மற்றும் RL ஆகியவற்றிலிருந்து மிகவும் முக்கியமானது கட்டுப்படுத்தப்பட்ட மூலத்தில் வெளியீட்டு அளவு சுமை எதிர்ப்பு மற்றும் மூல எதிர்ப்பிலிருந்து சுயாதீனமாக இருக்க வேண்டும் MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி இதை எப்படி உணரலாம் முதலாவதாக MOSFET இன் கட்டுப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பக்கத்திற்கு மூலமானது பொதுவானதாக இருப்பதால் சில கட்டுப்பாடுகள் காரணமாக V C V S ஐக் கொண்டு vo vi என்று இருக்கும் ஒன்றை மட்டுமே நாம் உணர முடியும் நாம் இதற்குப் பிறகு வருவோம் இது ஒற்றை MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்துகிறது இது என்ன நல்லது என்று இப்போது நீங்கள் கேட்கலாம் என்னிடம் ஏற்கனவே உள்ளீட்டு மின்னழுத்தம் உள்ளது நான் ஏன் மீண்டும் உருவாக்க வேண்டும் புள்ளி இதுதான் டிரான்சிஸ்டரை நிர்வகிக்கும் வெப்பநிலை மற்றும் பிற செயல்முறை அளவுருக்களைப் பொருட்படுத்தாமல் ஒன்றிற்கு சமமாக k ஐ பராமரிக்கும் ஒரு கட்டுப்பாட்டு மூலத்தை உருவாக்குவோம் மேலும் நாங்கள் மிகப் பெரிய உள்ளீட்டு எதிர்ப்பையும் மிகச் சிறிய வெளியீட்டு எதிர்ப்பையும் பராமரிப்போம் எனவே அத்தகைய சர்கியூட் ஆதாயத்தை வழங்காது அது ஒற்றுமை ஆதாயத்தை வழங்குகிறது ஆனால் இன்னும் உள்ளீடு எதிர்ப்பை முடிவிலி மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பானது பூஜ்ஜியமாக உள்ளது இது மின்னழுத்த தாங்கல் என்று அழைக்கப்படுகிறது இது இன்னும் அதன் பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது ஏனென்றால் உங்களிடம் Vi மற்றும் சில Rs மற்றும் உங்களிடம் சில RL இருந்தால் நீங்கள் அதை நேரடியாக இணைத்தால் நீங்கள் இங்கு பெறுவது Vi ஆகாது இது Vi ஐ விட மிகவும் சிறியதாக இருக்கலாம் அதற்குப் பதிலாக நீங்கள் அதை ஒரு இடையகத்தின் மூலம் இணைத்தால் அது ஒரு ஆதாயத்தைப் பெறுகிறது ஆனால் அதன் உள்ளீட்டு எதிர்ப்பு முடிவிலி மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படியானால் வெளியீட்டு மின்னழுத்தம் சரியாக Vi க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் இந்த கட்டத்தில் நாம் Vi ஐப் பெறுவோம் அதன் வெளியீடு உள்ளீட்டைப் போலவே கிடைக்கும் எனவே இங்கே நாம் Vi ஐப் பெறுவோம் மேலும் இது RL இன் மதிப்பால் பாதிக்கப்படாது எனவே உண்மையில் ஒரு மின்னழுத்த இடையகத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் அது இன்னும் மிகவும் பயனுள்ள விஷயம் இது ஒரு டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மிகவும் பயனுள்ள கட்டுமானத் தொகுதியாகும்